காந்த புலங்களுக்கான வெக்டார் மின்னழுத்தம் முந்தைய விரிவுரையில் நாம் ஆம்பீயரின் விதியின் தொகையீட்டு வடிவத்தைப் பற்றி பேசினோம் மற்றும் டெல் கிராஸ் B என்பது mu 0 j க்கு சமம் அல்லது அது தொகையீட்டு வடிவம் இது B டாட் d I என்பது சில சமச்சீர் சூழ்நிலைகளில் காந்தப் புலத்தைக் கணக்கிட அந்த வளையத்தால் மூடப்பட்ட mu 0 க்கு சமம்

காந்தப் புலங்களுக்கான மின்னழுத்தத்தை வரையறுக்க முடியுமா என்பது தான் நம்மால் கண்டுபிடிக்கப்பட்ட கேள்வி என்றும் நாம் அங்கு கூறினோம் இந்த விரிவுரையில் நாம் இந்தக் கேள்வியைக் குறிப்பிடுகிறோம் மின் புலங்களுக்கு 0 க்கு சமமான curl of E இருந்தது என்பதை நினைவுகூர்கிறோம் ஒரு மின்னழுத்தத்தை வரையறுக்க இதைப் பயன்படுத்துகிறோம் ஏனெனில் curl of gradient சாய்வுச் சுருள் எப்போதும் 0க்கு சமமாக இருக்கும் என ஒருவர் எழுதலாம் ஏனெனில் Eல் இந்த நிலை கழித்தல் gradient of V R க்கு சமம் ஏனென்றால் இந்த curl எப்போதும் உங்களுக்கு 0 ஐ கொடுக்கும் இதேபோல் இப்போது நாம் காந்தப் புலத்தின் சூழலில் பயன்படுத்துகிறோம் இந்த சமன்பாடு காந்தப் புலத்தின் வேறுபாடு எப்போதும் 0 என்பதாகும் இப்போது ஒரு வெக்டர் புலத்தின் சுருள் வேறுபாடு எப்போதும் 0 என்று காட்ட முடியும் எனவே divergence of B என்பது 0 அது நான் B ஐ curl of A of r என்று எழுதலாம் என்பதைக் குறிக்கிறது எனவே இப்போது B ஐ மற்றொரு வெக்டர் புலத்தின் சுருள் A ஆகப் பெற முடியும் என்று நாம் கூறலாம் அதை நான் வெக்டர் மின்னழுத்தம் என்று அழைக்கப் போகிறேன் எனவே மின்புலத்தைப் பொறுத்தவரை நாம் ஒரு ஸ்கேலர் மின்னழுத்தம் V r ஐக் கொண்டிருந்தோம் இது வேலை செய்யப்படுகிறது என்றும் விளக்கப்படுகிறது காந்தப் புலத்தைப் பொறுத்தவரை அதன் திசையன் மின்னழுத்தத்தின் curl எனக்கு காந்தப் புலத்தைக் கொடுக்கும்

இப்போது ஒரு மாறிலிக்குள் போலவே V r வரையறுக்கப்பட்டது அதற்கு என்ன பொருள் அதாவது என்னிடம் V r அல்லது V r பிளஸ் C இருக்க முடியும் என்னிடம் ஒரு நிலையான V r இருக்க முடியும் அது இன்னும் அதே இயல்பு அளவு உள்ள அதே மின் புலத்தை கொடுக்க உள்ளது இதே போன்று காந்தப் புலம் B r ஐ curl of A என நான் கொண்டிருக்கும்போது curl of A r பிளஸ் வேறு சில அளவுகளின் gradient எனவும் என்னால் எழுத முடியும் இதை chi r என அழைக்கலாம் ஏனெனில் curl of a gradient எப்போதும் 0 ஆகும் எனவே A r என்பது ஒரு ஸ்கேலார் புலத்தின் சாய்வுக்குள் வரையறுக்கப்படுகிறது எனவே மின்னழுத்தம் V தன்னிச்சையாக இருந்தது போல் நேரம் பார்க்கவும் 0455 மாறிலி A r ஒரு ஸ்கேலார் புலத்தின் சாய்வு வரை தன்னிச்சையான உள்ளது A இன் இயல்பை பற்றி விளக்கம் என்ன A வின் அர்த்தம் என்ன என்று நான் கேட்கலாமா மின்புலத்தின் போது மின்னழுத்த ஆற்றல் என்பது அந்த மின்புலத்தில் ஓரலகு மின்னூட்டத்தை நகர்த்தத் தேவையான வேலை என்பதை நினைவில் கொள்ளவும் இதே போன்ற விளக்கத்தை நான் இங்கே வைத்திருக்க முடியுமா எனவே பதில் எளிதானது அல்ல ஆனால் Aவின் பரிமாணங்களைப் பார்க்கும்போது சில உட்புற பக்கத்தைப் பெறலாம் அதன் A curl என்பது எனக்கு B என்று கொடுக்கப்படுகிறது எனவே A என்பது B மடங்கு நீளம் என்ற பரிமாணங்களைக் கொண்டுள்ளது B நாம் q v B க்கு சமமாக சக்தியைக் கொண்டுள்ளோம் என்பதை நினைவுகூர்க எனவே B என்பது q v இன் மீதுள்ள விசையாக உள்ளது இங்கே நாம் அதை பதிலீடு செய்வோம் நான் விசையின் மடங்கு நீளம் வகுத்தல் q v ஐ A இன் பரிமாணங்களாகப் பெறுகிறேன் எனவே q A என்பது Fன் பரிமாணத்தைக் கொண்டுள்ளது L வகுத்தல் v நான் இந்த முறை F டைம்ஸ் t ஒரு உந்தம் என எழுத முடியும் எனவே q A உந்தத்தின் பரிமாணத்தைக் கொண்டுள்ளது அது நேரடியாக துகளின் உந்தம் இல்லை என்றாலும் அல்லது எதுவாயினும் ஆனால் இது ஒரு பாத்திரத்தை சரியாக வகிக்கிறது இப்போது அதை விட்டுவிடும் நாம் இப்போது எடுத்துக்காட்டுகளை எடுத்து மற்றும் காந்த திசையன் மின்னழுத்தத்தைக் கணக்கிடும் சில சிக்கல்களைத் தீர்ப்போம் எடுத்துக்காட்டு 1 நான் மின்னோட்டம் சுமந்து செல்லும் ஒரு நேரான எல்லையற்ற நீளம் கொண்ட கம்பியை எடுத்துக் கொள்கிறேன் இந்த விஷயத்தில் நாம் முந்தைய விரிவுரையில் பார்த்தோம் மேலும் B புலம் இது போன்ற வட்டங்களில் சுற்றி வருவதைப் போல் தெரிகிறது என்று நாம் முன்பே கணக்கிட்டுள்ளோம் எனவே நான் B என்பது s தொலைவில் உள்ள B க்கு சமமாக உள்ளது எ நான் எழுத முடியும் அது mu 0 I ஓவர் 2 பை s in the dircetion pi க்கு சமம் இது ஒரு curl of A ஐ தவிர வேறு எதுவும் இல்லை உருளை சமச்சீர் இருப்பதால் நான் curl ன் வரையறையை உருளை ஆயத்தொலைவுகளின் அடிப்படையில் பயன்படுத்துவேன் மற்றும் உருளை ஆய அச்சுகள் எனக்கு phi ன் கூறு மட்டுமே வேண்டும் என்பதால் curl of A phi ன் கூறு பகுதி A s கூறு z மைனஸ் பகுதி A z பகுதி s மற்றும் இது நம் விஷயத்தில் இந்த mu 0 I ஓவர் 2 pi s க்கு சமமாக நடக்கிறது என வழங்கப்படுகிறது இது உடனடியாக A s ஆனது 0 என நான் ஒன்றை எடுக்க முடியும் என்று கூறுகிறது மற்றும் A z என்பது முன் கழித்தல் அடையாளத்துடன் கூடிய mu 0 I ஓவர் 2 pi log s ஆகும் இது Bகான சரியான பதிலை கொடுக்கிறது என்பதை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும் நான் A phi ஐ 0 ஆக இருக்கும் படி தேர்வு செய்யலாம்

எனவே நான் இந்த வழக்கில் ஒரு எல்லையற்ற நீண்ட மின்னூட்டத்தை சுமந்து செல்லும் கம்பி A திசையன் என்பது இந்த திசையில் மைனஸ் mu 0 I ஓவர் 2 pi log s 2 என எழுத முடியும் எடுத்துக்காட்டு 2 ஒரே சீரான புலத்தை B z க்கு சமமாக எடுத்துக்கொள்வோம் எனவே நான் கார்ட்டீசியன் ஆயத்தொலைவுகளைப் பயன்படுத்தும் ஒவ்வொரு இடத்திலும் இதைப் போல x y z பகுதி வகுத்தல் பகுதி x பகுதி y பகுதி z என்ற முறையில் இதை எழுதப் போகிறேன் A x A y A z நான் z கூறுகளில் மட்டுமே ஆர்வமாக உள்ளேன் எனவே சில x கூறுகள் அது x கூறு என எழுதப்படும் இது பகுதி A z பகுதி y கழித்தல் பகுதி A y பகுதி z பிளஸ் y கூறு பகுதி A x பகுதி z கழித்தல் பகுதி A z பகுதி x பிளஸ் z கூறு ஆகும் பகுதி A y பகுதி x கழித்தல் பகுதி A x பகுதி y மற்றும் இது இந்த அளவுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதில் நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன்

எனவே பகுதியளவு A x ஓவர் பகுதி y பகுதி A y ஓவர் பகுதி x என்பது B க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இங்கே மூன்று வெவ்வேறு சாத்தியக்கூறுகளை நான் எடுத்துக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் உடனடியாக காணலாம் A y என்பது B x வகுத்தல் 2 க்கு சமம் மற்றும் A x என்பது கழித்தல் B y வகுத்தல் 2 க்கு சமம் எனவே அந்த A வெக்டர் B வகுத்தல் 2 y x பிளஸ் x y திசையில் சமமாக உள்ளது இதை நான் B s வகுத்தல் 2 phi என ஒரு கழித்தல் குறியுடன் நான் எழுத முடியும் இது ஒரு சாத்தியக் கூறு

இரண்டாவது சாத்தியம் என்னிடம் ஒரு A y க்கு சமமான B x A x உள்ளது இது 0 க்கு சமம் A z என்பது 0 க்கு சமம் என்பதை இங்கே நான் காட்ட முடியும் மற்றும் A z 0 க்கு சமம் எனவே எனக்கு A க்கு சமமான B x y அல்லது மூன்றாவது சாத்தியம் A y ஆனது 0 க்கு சமம் A x என்பது கழித்தல் B y மற்றும் A z என்பது 0 க்கு சமம் எனவே A என்பது x திசையில் மைனஸ் B x B y ஆகும் இந்த மூன்று சாத்தியக்கூறுகளும் B க்கு ஒரே பதிலைத்தான் தருகின்றன நான் முன்பு கூறியது போல அவை அனைத்தும் ஒன்று அல்லது மற்ற அளவுகளின் சாய்வு அளவுகளால் வேறுபடும்

இப்போது நாம் இரண்டு குறிப்பிட்ட நிகழ்வுகளைப் பார்ப்போம் என்னிடம் x திசையில் 2 க்கு மேல் மைனஸ் B y பிளஸ் y திசையில் 2 க்கு மேல் B x க்கு சமமான A உள்ளது மேலும் என்னிடம் A க்கு சமமான மைனஸ் B y x இருந்தது நாம் வித்தியாசத்தை எடுத்துக்கொள்வோம் இதை இந்த A 1 A 2 A 1 கழித்தல் A 2 என்பது B y வகுத்தல் 2 x பிளஸ் B x வகுத்தல் 2 y க்கு சமம் மற்றும் இதை நீங்கள் B x y வகுத்தல் 2 ன் சாய்வு என்று தெளிவாகக் காணலாம் எனவே இரண்டு திசையன் மின்னழுத்தங்களுக்கு இடையிலான வேறுபாடு ஒரு ஸ்கேலார் புலத்தின் சாய்வுக்கு சமம் என்பதை நீங்கள் காண்பித்தீர்கள்

மூன்றாவது உதாரணத்தில் இந்த மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் தாளின் திசையன் மின்னழுத்தத்தைக் கணக்கிடுவோம் தற்போதைய மேற்பரப்பு மின்னோட்டம் K என்பது k y க்கு சமம் இந்த மின்னோட்டம் சுமந்து செல்லும் தாளுக்கு முந்தைய விரிவுரையில் நான் இந்த திசையில் x ஐ வைத்திருந்தேன் y தாள் வழியாகவும் மற்றும் z மேலே செல்கிறது மற்றும் காந்தப்புலம் B க்கு K mu 0 K ஓவர் 2 x அல்லது mu 0 K ஓவர் 2 x ஆனது கழித்தல் அடையாளத்துடன் வழங்கப்பட்டது எனவே இதற்கு A ஐக் கணக்கிடுவோம் A எனக்கு புலம் mu 0 K ஓவர் xஐ கொடுக்கிறது ஒரு K mu 0 K ஓவர் 2 x திசையில் Z பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருப்பதை கொடுக்கிறது x கூறு என்பது பகுதி A z ஓவர் பகுதி y மைனஸ் பகுதி A y ஓவர் பகுதி z ஆகும் எனவே நான் உடனடியாக A z என்பது mu 0 K y ஓவர் 2 மற்றும் A y 0 க்கு சமம் என அங்கு எழுத முடியும் அல்லது வேறு எந்த சேர்க்கையும் இந்த பதிலை எனக்குத் தரும் வெவ்வேறு A க்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் மீண்டும் கணக்கிட்டால் அது ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஸ்கேலார் புலத்தின் சாய்வுக்கு சமமாக இருக்கும்